இந்தப் பாடத்திட்டத்தின் இந்த விரிவுரைக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த தொடர்ச்சியான விரிவுரைகளில் நாம் பார்த்துக்கொண்டிருப்பது என்னவென்றால் நம்பகமான செயல்படுகின்ற சூழல் இனி இந்த விரிவுரையில் நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் ஆம் நம்பகமான மண்டலம் இதைப்பற்றிய இந்த விரிவுரையில் நாம் பார்க்க இருக்கும் நம்பகமான மண்டல கட்டமைப்பு இதைப்பற்றிய அனைத்து அதிகப்படியான தகவல்களையும் தாங்கள் இந்த இணைப்பிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆம் நம்பகமான மண்டலம் இதைப் பற்றி விவாதிப்பதற்கு முன்பு நாம் அமைப்பில் உள்ள சிப்என்றால் என்ன என்பதைப்பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வழக்கமாக அமைப்பில் உள்ள சிப்என்பது இவ்வாறாக தோற்றமளிக்கிறது இது பலதரப்பட்ட கூறுபாடுகள் அதனுள் உள்ளடக்கியுள்ளது ஒவ்வொரு கூறும் வெவ்வேறான செயல்பாடுகளை குறிக்கின்றது உதாரணத்திற்கு முதன்மையான செயலி நாம் அதிக அளவிலான பலதரப்பட்ட மோடம்ஸ் ஜிஎஸ்எம் 3ஜி மோடம் ஆகியவற்றை கொண்டுள்ளோம் இது போன்றவை வழக்கமாக கைப்பேசி பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றது இதைத்தவிர பலதரப்பட்ட கூறுகள் அதாவது ஏ டி சி டி ஏ சிடைமர் மற்றும் பலவற்றை நாம் காணமுடிகின்றது இதுபோன்ற அனைத்து வகையான பொருட்களும் ஒரே சிப்பில் உள்ளன இதுபோன்ற அமைப்பில் உள்ள சிப் கட்டமைப்பின் மூலம் பெறப்படும் நன்மை என்னவென்றால் இந்த முழு அமைப்பினுடைய மொத்த அளவு குறிப்பிடத்தக்க வகையில் குறைக்கப்படுகின்றது ஆகவே உதாரணத்திற்கு கைபேசியை எடுத்துக்கொண்டால் தாங்கள் அந்த கைபேசியை திறந்து பார்த்தீர்களானால் அதில் மிகக்குறைந்த எண்ணிக்கையிலான ஐ சிகள் காணப்படுகின்றன அதற்கான காரணம் இந்த ஐ சி ஒவ்வொன்றிலும் அதிக அளவிலான பலவிதமான செயல்பாடுகள் உள்ளன முந்தைய காலங்களில் இந்த வகையான அமைப்பில் உள்ள சிப் கட்டமைப்புக்கு முன்பு ஒவ்வொரு தொகுப்புகள் ஒவ்வொரு விதமான பலதரப்பட்ட ஐ சிகள் பயன்படுத்தப்பட்டது இதனால் இந்த முறையான முழு வடிவமைப்பில் அளவுகள் மிகவும் பெரிதாக இருந்தன இப்பொழுது இந்த முறையான அமைப்பில் உள்ள சிப் வழிமுறையை பயன்படுத்தும் போது அதிகப்படியான எல்லா கூறுகளும் ஒரே ஒரு சிப்பில் பொருத்தப்படுகிறது அதனால் குறிப்பிடத்தக்க அளவு அதனுடைய அளவுகள் குறைக்கப்படுகின்றன இந்த மாதிரியாக கைபேசியின் அளவுகள் குறைக்கப்படும் இதனால்அது நமக்கு பலவகையான நன்மைகளை அளிக்கிறது அதாவது கைபேசியின் அளவு குறைக்கப்படுகின்றது இந்த மாதிரியான குறிப்பிட்ட தொழில்நுட்பத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இப்பொழுது நாம் ஆம் நம்பகமான மண்டலம் பற்றி இன்னும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆம் நம்பகமான மண்டலம் இரண்டு பிரிவுகளை உருவாக்குகின்றது அதாவது சாதாரண உலகம் மற்றும் பாதுகாப்பான உலகம் என்ற இரு பிரிவுகளை உருவாக்கின்றது ஆகையால் இந்த வரைபடத்தில் இது இவ்வாறாக காண்பிக்கப்பட்டுள்ளது சாதாரண உலகம் என்பது என்னவென்றால் வழக்கமான இயக்க முறைமை அதாவது ஆண்ட்ராய்டு இயக்க முறைமை அல்லது ஐ ஓ எஸ் போன்றவைகளை பெற்றுள்ளோம் ஆகையால் வழக்கமான பணிகளை அதாவது வாட்ஸ்அப் அல்லது வேறு ஏதாவது பணிகளை தாங்கள் செயல்படுத்த வேண்டுமென்றால் இதுபோன்ற பணிகளை சாதாரண உலகத்தில் செயல்படுத்த வேண்டும் இப்பொழுது நாம் பாதுகாப்பான உலகத்தை பெற்றுள்ளோம் ஆகையால் இங்கே நாம் உணர்திறன் மிக்க பணிகளை இங்கே செயல்படுத்த முடியும் ஆகையால் உணர்திறன் மிக்க செயல்பாடுகளை அதாவது உதாரணத்திற்கு என்கிரிப்ஷன் அல்லது உணர்திறன்மிக்க தகவலை நுழைக்கும் போது அதாவது கடவுச்சொல் அல்லது ஓ டி பி எண்கள் போன்றவைகள் இந்த வகையான பாதுகாப்பான உலகத்தில் செயல்படுத்தப்பட வேண்டும் இதுவரை பார்த்த உதாரணங்களில் சாதாரண உலக பயன்பாடுகளை கருத்தில் கொண்டும் மற்றும் இப்பொழுதெல்லாம் நாம் உணர்திறன் மிக்க செயல்பாடுகளை செயல்படுத்த நேரிட்டால் செயலியானது பாதுகாப்பான உலகத்திற்கு சென்று அங்கு அது கடவுச்சொல்லை நுழைக்க அறிவுறுத்தும் பின்னர் அந்த கடவுச்சொல் சரியானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் அல்லது ஓ டி பி அதை மறைக்க அறிவுறுத்தும் அல்லது என்கிரிப்ஷனை நிகழ்த்தும் பின்னர் அது சரியானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் அதன் பிறகு அது சரியானது என்று உறுதிப்படுத்திய பின்பு செயலில் தனது சாதாரண உலகத்திற்கு தன்னை மாற்றிக் கொள்ளும் ஆகையால் இந்த மாதிரியான குறிப்பிட்ட சூழலில் மற்றும் சாதாரண உலகத்திலிருந்து பாதுகாப்பான உலகத்திற்கு உலகத்திற்கும் பாதுகாப்பான உலகத்திலிருந்து சாதாரண உலகத்திற்கும் மாறுதல் அடைவதற்கான வழிமுறைகளை ஏ ஆர் எம் நமக்கு வழங்குகின்றது அதாவது சாதாரண உலக பயன்பாடுகளால் அதனை அணுக முடியாது அல்லது இது முற்றிலுமாக பாதுகாப்பான உலக பயன்பாடுகளில் இருந்து தனிமைப் படுத்தப்பட்டுள்ளது இந்தவகையில் வன்பொருள்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆகவே எல்லா வகையான உணர்திறன் மிக்க தகவல்கள் மற்றும் பாதுகாப்பான கணக்கீடுகள் பாதுகாப்பான உலகத்தில் நிகழும் பொழுது இது முற்றிலுமாக தனிமைப் படுத்தப்படுகின்றது மற்றும் இது முற்றிலுமாக சாதாரண உலக பயன்பாடுகளை சார்ந்திருப்பதில்லை ஆகையால் ஏதாவது மென்பொருள் பாதிப்பு அல்லது ஏதாவது தீங்கிழைக்கும் குறியீடு ஏதாவது தீம்பொருள் சாதாரண உலகத்தில் இடம்பெற்றிருந்தால்அதன் மூலமாக பாதுகாப்பான உலகத்தில் செயல்படுகின்ற செயல்பாடுகளில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அதாவது இந்த செயல்பாடுகளை திருட முடியாது இந்த மாதிரியான அமைப்பு வழக்கமாக எவ்வாறு தோற்றமளிக்கின்றது என்பதை ஒரு உதாரணம் மூலமாக தெரிந்துகொள்ள இருக்கின்றோம் நம்மிடையேஇங்கே ஆர்மோரி பயன்பாடு காட்டப்பட்டுள்ளது இந்த ஆர்மோரி பயன்பாடு சாதாரண உலகத்தில் இயக்கப்பட முடியும் ஆகையால் இந்த சாதாரண உலகத்தில் இடம்பெற்றுள்ள இயக்க முறைமையை நாம் செழிப்பான ஓ எஸ் என்று அழைக்கின்றோம் ஆகையால் வழக்கமாக நாம் பயன்படுத்துகின்ற ஆண்ட்ராய்டு இயக்க முறைமை அல்லது ஐ ஓ எஸ் முறைமைகளை நாம் செழிப்பான ஓ எஸ் என்று அழைக்கின்றோம் ஏனென்றால் இதுபோன்ற செழிப்பான ஓ எஸ் பலதரப்பட்ட பண்புகளை கொண்டுள்ளது அதுமட்டுமல்லாமல் பெரும்பாலான பயன்பாடுகள் இந்த மாதிரியான செழிப்பான ஓ எஸ்ல் இயக்கப்படுகின்றது அதுமட்டுமல்லாமல் எல்லா பயன்பாடுகளும் இந்த மாதிரியான குறிப்பிட் செழிப்பான ஓ எஸ்ன் பலதரப்பட்ட பண்புகளையும் பயன்படுத்திக் கொள்கின்றது செழிப்பான ஓ எஸ்ல் இந்த ஆர்மோரி பயன்பாடு இயக்கப்படுவதாக வைத்துக்கொள்வோம் இந்த பயன்பாட்டில் ஒரு பொத்தான் உள்ளது அது எதைக் குறிக்கிறது என்றால் வாடிக்கையாளர் பின்னை நுழைக்க அதாவது என்டர் செய்ய வேண்டும் அதன் பின்னர் இந்த பொத்தானை அழுத்தவேண்டும் அதன் பிறகு என்ன நடக்கும் என்றால் செழிப்பான ஓ எஸ் சாதாரண உலகத்திலிருந்து பாதுகாப்பான உலகத்திற்கு மாற்றப்படுகிறது இது மாதிரி நடைபெறும் பொழுது நம்பகமான சூழல் செயல்படுத்தப்படுகின்றது இந்த குறிப்பிட்ட சூழலில் அல்லது பாதுகாப்பான உலகத்தில் இந்த மாதிரியான எதிர்பாராமல் விண்டோவை திறக்கின்றது அதாவது பாப் அப் விண்டோவினை வெளியிடுகின்றது இதன் மூலமாக அது வாடிக்கையாளரை பின்னை என்டர் செய்ய கோரிக்கை அனுப்புகின்றது இந்த அனைத்து வகையான பாதுகாக்கப்பட்ட உலகத்தில் உள்ள பரிமாற்றங்களும் முழுவதுமாக தனிமை படுத்தப்பட்டுள்ளது அல்லது முழுவதுமாக பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த மாதிரியான தனிமைப்படுத்தப்பட்ட உலகத்தில் உள்ள பயன்பாடுகளை சாதாரண உலகத்திலுள்ள பயன்பாடுகளை அணுக முடியாது ஆண்ட்ராய்டு அல்லது ஐஓஎஸ் இயக்க முறைமை மாறுபட்ட உலகத்தை கொண்டிருந்தாலும் அந்த சாதாரண உலகத்தில் வாடிக்கையாளர்கள் உள்நுழைக படுகின்றன பின்னை அணுக முடியாது ஒரு தடவை எண்களை டிஸ்ப்ளே டிரைவர்மூலமாக உள் நுழைக்கும் பொழுது பாதுகாப்பான வாடிக்கையாளர் தொடர்பை இணைப்பை பெற்றுள்ள உள்ளீட்டு இயக்கி இந்த எண்களை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அதை பாதுகாப்பான பயன்பாட்டுக்கு அனுப்புகின்றது பின்பு இந்தஎண்களை அந்த பாதுகாப்பான சூழல் அதிலுள்ள கீயை பயன்படுத்தி சரி பார்க்கிறது இந்த எண்கள் சரியானதாக இருந்தால் சரி என்ற செய்தி சாதாரண உலகத்தில் உள்ள பயன்பாடான அதாவது ஆர்மோரி பயன்பாட்டுக்கு அனுப்புகின்றது அதன் பிறகு இந்த பயன்பாட்டை பயன்படுத்துகின்ற வாடிக்கையாளர் மீண்டும் இந்த பயன்பாட்டை தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதாவது நாம் பார்த்துக்கொண்டு இருப்பது என்னவென்றால் நம்பகமான மண்டலம் ஆர்ம் ஆல் வழங்கப்படுகின்றது எல்லா செயல்பாடுகளும் எல்லா கீகளும் எல்லா உறுதிபாடுகளும் இந்த வகையான நம்பகமான சூழலில் அதாவது பாதுகாப்பான உலகத்தில் உள்ளது இது வாடிக்கையாளர் உலக பயன்பாடுகளில் இருந்து முற்றிலும் தனிமை படுத்தப்பட்டுள்ளது இயல்பான அதாவது சாதாரண உலகத்திலுள்ள அமைப்பில் தீங்கிழைக்கும் குறியீடு இருந்தாலும்கூட அந்த அமைப்பில் இருக்கும் கீகள் பாதுகாப்பாகவே வைக்கப்படுகின்றன தங்களது ஆண்ட்ராய்டு அல்லது ஐஓஎஸ் முடக்கம் செய்யப்பட்டாலும் அதிலுள்ள கீ நம்பகமான சூழலில் பாதுகாக்கப்பட்டு அதனால் அது பாதுகாப்பாகவே இருக்கும் அதாவது பாதுகாப்பான மற்றும் சாதாரண சூழல் இந்த இரண்டு விதமான சூழ்நிலைகளை ஒரே செயலியில் பெற்றுள்ள ஆர்ம் எவ்வாறு இதை கையாளுகின்றது என்பதைப்பற்றி சிறிதளவு பார்க்க இருக்கின்றோம் இந்த இரண்டு சூழல்களும் நேர கட்டுப்பாட்டின் அடிப்படையில் வேலை செய்கின்றது அதாவது பாதுகாப்பான உலகத்திலிருந்து சாதாரண உலகத்திற்கு மற்றும் அதற்கு நேர்மாறாக மாற்றம் செய்யப்படுகின்றது இங்கு இப்பொழுது ஒரு புதிதான செயல்வகை அறிமுகப்படுத்தப்படுகின்றன அது கண்காணிப்பு செயல்வகை என்றழைக்கப்படுகின்றது ஒரு செயல் வகையிலிருந்து மற்றொரு செயல் வகைக்கு மாற்றம் செய்யப்படுகின்ற பொழுதும் மற்றும் திரும்ப இந்த செயல்வகைக்கு வந்து சேரும் பொழுதும் இந்த கண்காணிப்பு செயல்வகை தூண்டுதல் செய்யப்படுகின்றது இரண்டு வகையான வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த வகையான மாற்றங்கள் செய்யப்படுகின்றன அதில் முதலாவதாக ஒன்று மென்பொருள் அறிவுறுத்தல்மூலமாக தூண்டுதல் செய்யப்படுகின்றது இந்த அறிவுறுத்தல் பாதுகாப்பான கண்காணிப்பு அழைப்பு அல்லது எஸ் எம் சி அறிவுறுத்தல் என்றழைக்கப்படுகின்றது இரண்டாவது வழிமுறை வன்பொருள் குறுக்கீடுஅல்லது விதிவிலக்கு இதைப் பயன்படுத்தி சாதாரண செயல் வகையிலிருந்து பாதுகாப்பான வகைக்கு மாற்றம் செய்ய முடியும் இப்பொழுது இந்த வகையான செயல்வகை மாற்றத்தில் கண்காணிப்பு செயல்வகை முக்கியமான பணியாற்றுகிறது முதலில் இது இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன உலகத்தின் நிலைகளை சேமிக்கிறது அதாவது அந்த உலகம் சாதாரண அல்லது பாதுகாக்கப்பட்ட உலகம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதன் பின்னர் அந்த உலகத்திற்கு திரும்ப வரும்பொழுது அந்த உலகத்தின் முந்தைய நிலைகளை திரும்ப அளிக்கின்றது அதாவது விதிவிலக்கை பயன்படுத்தி இப்பொழுது உள்ள நிலையில் இருந்து முந்தைய நிலைக்கு திரும்ப சென்றடைந்தால் அதன் முந்தைய நிலை திரும்ப பெறப்படுகின்றன இதுவரைபார்த்த உதாரணங்களில் அதாவது ஏதேனும் குறுக்கீடு நிகழுமானால் கண்காணிப்பு செயல் வகையில் இடம் பெற்றுள்ள குறியீடுகள் முதலில் இயக்கப்படுகின்றது ஆகவே இந்த கண்காணிப்பு செயல்வகை எந்த வகையான குறுக்கீடு நிகழ்ந்தது மற்றும் தற்போதைய உலக சூழலையும் சேமித்து வைக்கின்றது பயன்பாடு பயன்பாடானது சாதாரண உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட பயன்பாட்டிற்காக உள்ள ரெஜிஸ்டர் அந்த கண்காணிப்பு செயல் வகையில் சேமிக்கப்படுகிறது அதன் பிறகு பாதுகாப்பான உலகத்திற்கு கான்டக்ஸ்ட் ஸ்விச் செய்யப்படுகின்றது அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட குறுக்கீட்டுக்கு தொடர்புடைய குறுக்கீட்டு ரூட்டின் இயக்கப்படுகின்றது குறுக்கீடு சேவை செயல்முறை செயல்படுத்தப்பட்ட பிறகு அந்த குறுக்கீடு கையாளப்படுகின்றது இவ்வாறு இந்த குறுக்கீடுகளை கையாளும் பொழுது விதிவிலக்கு அறிவுறுத்தலின் இருந்து சில குறியீடுகள் அதாவது பதில்களை அது திருப்பி அனுப்பும் அதன் பிறகு இந்த பதில்கள் செயல்படுத்தப்படுகின்றன இதன் விளைவாக கண்காணிப்பு செயல்வகை மீண்டும் செயல்பட துவங்குகின்றது அதன் பிறகு இந்த கண்காணிப்பின் மூலமாக பயன்பாட்டின் முந்தைய நிலைகள் திரும்பவும் பெறப்படுகின்றன ஆகவே செயல்பாட்டு பயன்முறையை கண்காணிக்க ஆம் ஒரு குறிப்பிட்ட பிட்டை பெற்றுள்ளது அது என் எஸ் பிட் என்றழைக்கப்படுகின்றது இந்த என் எஸ் பிட் உள்ளமைப்பு பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகின்றது இது எதைக் குறிக்கிறது என்றால் இந்த செயல்படும் சூழல் சாதாரண உலகத்தை குறிக்கிறதா அல்லது செயல்படுகின்ற உலகத்தை குறிக்கிறதா என்பதை தெரிவிக்கின்றது என் எஸ் பிட் ஆனது ஒன்று என்ற எண்ணைக் குறிக்கிறது என்றால் செயலியானது சாதாரண உலகத்தில் உள்ளது என்பதை குறிக்கும் அல்லது என் எஸ் பிட் ஆனது பூஜ்ஜியம் என்ற எண்ணைக் குறிக்கிறது என்றால் அது பாதுகாப்பான உலகத்தில் உள்ள செயலை குறிக்கின்றது இப்பொழுது என் எஸ் பிட் உள்ளமைப்பு பதிவேட்டில்அல்லது பிரதான செயலில் இடம்பெற்றுள்ளது என் எஸ் பிட்ல் இடம்பெற்றுள்ள மதிப்பின் அடிப்படையில் இங்குள்ள கார் டெக் ஏ 8 செயலியானது சாதாரண செயல் வகையில் உள்ளனவா அல்லது பாதுகாப்பான செயல் வகையில் உள்ளனவா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதேபோன்ற செயலியில் உள்ள கேட்சில் ஏற்படுகின்ற நினைவக அணுகல் ஆனது சாதாரண உலகத்துடன் தொடர்புடையதா அல்லது பாதுகாப்பான உலகத்துடன் தொடர்புடையதா என்பதைப் பற்றியும் தெரிந்துகொள்ள முடியும் இதைத்தவிர இந்தமாதிரியான மாறும் செயல்வகை பயன்படுத்தும்போது அதிகப்படியான நிகழ்வுகள் நிகழ்த்தப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் என் எஸ் பிட் இந்த என் எஸ் பிட்டை நாம் செயலின் கூறுகளுக்கு வெளியிலும் பயன்படுத்த முடியும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தில் சிவப்புக் கோடு எதை குறிக்கிறது என்றால் செயல்வகை பயன்பாடு அமைப்பிலுள்ள சிப் மற்ற கூறுகளுக்கும் பரிமாற்றம் செய்ய முடியும் ஆகையால்அமைப்பிலுள்ள இடம்பெற்றுள்ள மற்ற ஆக்கக் கூறுகளும் பாதுகாப்பான உலக இயக்கத்தில் உள்ளனவா அல்லது சாதாரண உலகத் இயக்கத்தில் செயல்படுகின்றன என்பதை பிரித்துப் பார்க்க முடியும் அமைப்பிலுள்ள சிப் இல் உள்ள நினைவக கட்டுப்படுத்தியால் சாதாரண உலகத்தில் இயக்கப்படுகின்ற நினைவக அணுகல் மற்றும் பாதுகாப்பான உலகத்தில் இயக்கப்படுகின்ற நினைவக அணுகல் இந்த இரண்டையும் வேறுபடுத்திக் காட்ட முடியும் இப்பொழுது நாம் நம்பகமான மண்டலத்தில் இருக்கும் நினைவக மேலாண்மை பற்றி சிறிது விரிவாக பார்க்க இருக்கின்றோம் சி பி யூ கோர் அதாவது கார் டெக் ஏ 8 பாதுகாப்பான உலகத்திலிருந்து சாதாரண உலகத்திற்கும் அதேபோல் சாதாரண உலகத்திலிருந்து பாதுகாப்பான உலகத்திற்கும் தன்னை மாற்றியமைத்துக் கொள்ளும் என்பதையும் மற்றும் சி பி யூ உள்ளமைப்பு பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள என் எஸ் பிட் இதைக்கொண்டு எந்த உலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதைப் பற்றி நாம் முன்பே பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு முறையும் லோட் அல்லது ஸ்டோர் அறிவுறுத்தல்கள் இந்த இரண்டு உலகத்திலிருந்து அதாவது பாதுகாப்பான உலகம் அல்லது சாதாரண உலகத்திலிருந்து செயல்படுத்தப்படுகின்றது எப்பொழுதும் இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் சாதாரண உலகத்தில் இருந்து அல்லது பாதுகாப்பான உலகத்திலிருந்து அனுப்பப்படும் பொழுது என்ன நிகழும் என்றால் பஸ்ஸில் வெர்ச்சுவல் அட்ரஸ் அனுப்பப்படுகின்றது இந்த வெர்ச்சுவல் அட்ரஸ் நினைவக மேலாண்மை மையத்திற்கு அனுப்பப்படுகின்றது வழக்கமாக 32 பிட் ஆம் கோர் இந்த குறிப்பிட்ட பஸ்ஸில் 32 பிட் வெர்ச்சுவல் அட்ரஸை பொருத்துகின்றது இப்பொழுதுள்ள நம்பகமான மண்டலத்தை கொண்டுள்ள செயலியில் கூடுதலாக ஒரு பிட் பயன்படுத்த படுத்தப்படுகின்றது இதை என் எஸ் டி ஐடி பிட் என அழைக்கின்றோம் இந்த 33வது பிட்பஸ்ஸில் சேர்க்கப்படுகின்றது இதை வைத்து செயலின்தற்போதைய நிலையை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த மதிப்புபூஜ்ஜியம் என்ற எண் கொண்டிருந்தால் அது எதை குறிக்கிறது என்றால் லோட் அல்லது ஸ்டோர் அறிவுறுத்தல்கள் இந்தக் கோரிக்கைகள் பாதுகாப்பான உலகத்திலிருந்து கோரப்பட்டுள்ளன இந்த மதிப்பு எண் ஒன்றை கொண்டிருந்தால் அது எதை குறிக்கிறது என்றால் லோட் அல்லது ஸ்டோர் அறிவுறுத்தல்கள் இந்தக் கோரிக்கைகள் சாதாரண உலகத்திலிருந்து கோரப்பட்டுள்ளன என்று பொருள் அதாவது என் எஸ் டி ஐடி பிட் எண் ஒன்றை கொண்டிருந்தால் என் எஸ் பிட் அதுவும் எண் ஒன்றை கொண்டிருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றது இந்த கூடுதலான என் எஸ் டி ஐடி பிட் மதிப்புகள் எம் எம் யு விற்கு அனுப்பப்படுகின்றது இந்த மதிப்பை பயன்படுத்தி எம் எம் யுவால் லோட் அல்லது ஸ்டோர் அறிவுறுத்தல்கள்இந்தக் கோரிக்கைகள் பாதுகாப்பான உலகத்திலிருந்து கோரப்பட்டுள்ளனவா அல்லது சாதாரண உலகத்திலிருந்து கோரப்பட்டுள்ளனவா என்பதை எளிதாக வேறுபடுத்தி பார்க்க முடியும் இந்த என் எஸ் டி ஐடி பிட் மதிப்புகளை பயன்படுத்தி எம் எம் யுவால் பேஜ் டேபிளை உபயோகிக்கமுடியும் இந்த பேஜ் டேபிள் பாதுகாப்பான உலகம் மற்றும் சாதாரண உலகத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இந்தபேஜ் டேபிள் வெர்ச்சுவல் அட்ரஸைஅதற்கு சமமான பிசிகல்அட்ரஸ்சாக மாற்றுகின்றது இந்த ஒவ்வொருபேஜ் டேபிள்களும் ஒரு பக்கத்தை குறிக்கின்றது அந்த ஒவ்வொரு பக்கங்களும் பாதுகாப்பான உலகத்தில் உள்ள பக்கங்களா அல்லது சாதாரண உலகத்தில் உள்ள பக்கங்களா என்பதை பற்றிய தகவல்களை இந்த பேஜ் டேபிள் கொண்டுள்ளது உதாரணத்திற்கு ஒரு குறிப்பிட்டபிசிகல் அட்ரஸை கொண்டிருக்கும் லோட் அல்லது ஸ்டோர் கோரிக்கைகள் எடுத்துக்கொள்வோம் பின்னர் எஸ் டி ஐடி பிட் மதிப்பு எண் ஒன்று என்று அமைக்கப்படுகின்றது இது எதை குறிக்கிறது என்றால் சாதாரண உலகத்தில் உள்ள நினைவக கோரிக்கைகளை குறிக்கின்றது

இப்பொழுது எம் எம் யு சாதாரண உலகத்தில் உள்ள பேஜ் டேபிளை பயன்படுத்திக்கொள்ளும் அதன் பிசிகல்அட்ரஸ் ஆக மாற்றப்படுகின்றது சாதாரண உலகத்தில் உள்ள பேஜ் டேபிளை பயன்படுத்திக்கொள்ளும் வகையில் அதற்கான இணைப்பை உருவாக்குகின்றது இப்பொழுது இந்த குறிப்பிட்ட வெர்ச்சுவல் அட்ரஸ்சாக ராமில் இருக்கும் சாதாரண உலக பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் அப்படி இடம்பெற்றிருந்தால்இந்த லோட் அல்லது ஸ்டோர் வெற்றிகரமானதாக கருதப்படுகின்றது அதாவது சரியானதாக கருதப்படுகின்றது அப்படியில்லாமல்பஸ்ஸில் இருக்கும் இந்த பிசிகல்அட்ரஸ் பாதுகாப்பான உலக பக்கத்தில் இருந்தால் அது பிழையாக கருதப்படுகின்றது அந்த வகையானசெயல்பாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எம் எம் யூ டி எல் பி ஐ உள்ளடக்கியுள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே டி எல் பி என்பது டிரன்ஸ்லேஷன் லுக் அசைட் பபர் என்றழைக்கப்படுகின்றது நம்பகமான மண்டலத்தை பெற்றுள்ள ஆம் கோர்ரில் டி எல் பி சிறிதளவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வழக்கமான நினைவக மேலாண்மை மையம் அதுவும் டி எல் பியை கொண்டுள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே டிஎல்பி என்பது டிரன்ஸ்லேஷன் லுக் அசைட் பபர் என்றழைக்கப்படுகின்றது இந்த டி எல் பி இன் மூலமாக மெய்நிகர் முகவரி பிசிகல் அட்ரஸ்சுடன் இணைப்பை உருவாக்குகின்றது பேஜ் டேபிளை பயன்படுத்தி வெர்ச்சுவல் அட்ரஸ் பிசிகல் அட்ரஸ்சுடன் இணைப்பை உருவாக்குவதை உறுதிப்படுத்திக் கொண்டால் அந்த இணைப்பு டி எல் பி இல் சேமிக்கப்படுகிறது இந்த டி எல் பி என்பது முழுவதுமாக அசோசியேட்டிவ் கேட்ச் இதற்குசெயல்பாடு செயல்படுத்தப்படுகின்றன இடத்தைப் பற்றிய தகவல்மற்றும் நினைவக அணுகல் பற்றிய தகவல்களும் தேவைப்படுகின்றது இதை நாம் டி எல் பி இல் சேமிக்கப்பட்டுள்ள வெர்ச்சுவல் அட்ரஸ்அதற்கு சமமான பிசிகல் அட்ரஸ் இணைப்பின் மூலமாக எளிதில் தெரிந்துகொள்ளலாம் இதனால் பலவகையான இடர்பாடுகள் குறைக்கப்படுகின்றன நம்பகமான மண்டலத்தை பெற்றுள்ள ஆம் செயலி இல் உள்ள டி எல் பி இல் ஒரு பிட் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது டி எல் பி என்பது மெய்நிகர் முகவரி மற்றும் அதற்கு சமமான பிசிகல் அட்ரஸ் பற்றிய விவரங்களை மட்டும் கொண்டிராமல் மெய்நிகர் முகவரியுடன் தொடர்புடைய என் எஸ் டி ஐடி பிட் பற்றிய விவரங்களையும் கொண்டுள்ளது மற்றும் பிசிகல் அட்ரசுடன் தொடர்புடைய என் எஸ் பிட் பற்றிய விபரங்களையும் கொண்டுள்ளது எந்தவிதமான மெய்நிகர் முகவரி தேவைப்படுகின்றது அதாவது சாதாரண உலக செயல்பாடுகளுக்கான வெர்ச்சுவல் அட்ரசா அல்லது பாதுகாப்பான உலக செயல்பாடுகளுக்கான வெர்ச்சுவல் அட்ரசா என்பதை உறுதிப்படுத்துகின்றது அதுமட்டுமல்லாமல் அந்தப் பக்கத்திற்கு இணையான பிசிகல் அட்ரஸ் சாதாரண உலகத்தில் உள்ளனவா அல்லது பாதுகாக்கப்பட்ட உலகத்தில் உள்ளனவா என்பன போன்ற தகவல்களையும் பெற்றுள்ளது நம்பகமான மண்டலத்தை பெற்றுள்ள ஆம் அமைப்பில் உள்ள டி எல் பி இந்த டி எல் பி நினைவக மேலாண்மை மையத்தால் பயன்படுத்தப்படுகின்றது இதை பயன்படுத்துவதன் மூலமாக எம் எம் யூ பாதுகாப்பான உலக பேஜ் டேபிள் மூலமாக பாதுகாப்பான பக்கங்களை பெறுவது மட்டுமல்லாமல் சாதாரண உலகத்தில் உள்ள பக்கங்களையும் பெறுவதற்கான அனுமதியை இதன் மூலம் வழங்க முடியும் இந்த குறிப்பிட்ட டி எல் பியை பெற்றுள்ள எம் எம் யூ ஆல் இந்த டி எல் பியை பயன்படுத்தி பாதுகாப்பான உலகத்திலுள்ள வெர்ச்சுவல் அட்ரசை பெற முடியும் இதைப் பயன்படுத்தி பாதுகாப்பான உலக பேஜ் டேபிள் சாதாரண உலகத்திலுள்ள பக்கங்களை பெறமுடியும் அதுமட்டுமல்லாமல் சாதாரண உலகத்திலுள்ள பேஜ் டேபிள் இதைப் பயன்படுத்தி பாதுகாப்பான உலகத்தில் உள்ள பக்கங்களை பெறுவதை இது தடை செய்கிறது நினைவக மேலாண்மை மையம் மட்டுமல்லாமல் நம்பகமான மண்டலத்தை பெற்றுள்ள ஆம் செயலியில் உள்ள கேச் மெமரியும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பான உலகத்தில் உள்ள கோரிக்கையும் மற்றும் சாதாரண உலகத்திலுள்ள கோரிக்கைகளும் இந்த இரண்டும் ஒரே தற்காலிக சேமிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படி இருந்தாலும் ஒரு கூடுதலான பிட் அது என் எஸ் பிட் என்றழைக்கப்படுகின்றது இது குறிச்சொல்லில் டாக் tag சேமிக்கப்பட்டுள்ளது இந்த டாக் மாற்றம் செய்யப்படுகின்றது ஒவ்வொரு டாகும் ஒரு என் எஸ் பிட்டை கொண்டுள்ளது இந்த என் எஸ் பிட் நினைவக கோரிக்கையை அளிக்கிறது ஆகையால் இந்த என்எஸ் பிட்டை கொண்டு இந்த கோரிக்கை பாதுகாப்பான உலக தற்காலிக சேமிப்பு மையத்துடன் தொடர்புடையதா அல்லது சாதாரண உலகத்தின் தற்காலிக சேமிப்பு மையத்துடன் தொடர்புடையதா என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் நினைவக மேலாண்மை மையத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான செயல்பாடுகளை நிகழ்த்த நம்பகமான மண்டலத்தை பெற்றுள்ள ஆம்செயலி இவ்வாறாக மிகச்சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுவரை செயலி பாதுகாப்பான உலகத்தில் செயல்படுகின்றனவா அல்லது சாதாரண உலகத்தில் செயல்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் என் எஸ் பிட்டை பெற்றுள்ள நினைவக மேலாண்மை மையத்தை தவிர இரண்டு வெர்ச்சுவல் நினைவக மேலாண்மை மையத்தையும் நாம் பெற்றுள்ளோம் இவைகள் அமைப்பிலுள்ள மற்ற கூறுகளுக்கும் அனுப்பப்படுகின்றது அமைப்பிலுள்ள குறிப்பிட்ட கூறுகளை குறிப்பிட்ட வழிமுறையை பயன்படுத்தி செயல்பட வைக்க முடியும் உதாரணத்திற்கு இங்கு நாம் ஜி எஸ் எம் மோடம் 3ஜி மோடம் மற்றும் மீடியா சிஸ்டம் ஆகியவற்றை காண்கின்றோம் இவை அனைத்தும் பலவிதமான வழிகளில் அதாவது பலவிதமான உள் அமைப்பை பெற்றுள்ளது ஜி எஸ் எம் மோடம் பிரதான செயலி பாதுகாப்பான உலகத்தில் செயல்படுத்தப்படும் போது மட்டுமே இயக்க முடியும் இவ்வாறாக இந்த ஜி எஸ் எம் மோடம் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆனால் 3ஜி மோடம் பிரதான செயலி பாதுகாப்பான உலகத்தில் செயல்படுத்தப்படும் போது மட்டுமல்லாமல் சாதாரண உலகத்தில் செயல்படுத்தப்படும் போதும் இந்த 3ஜி மோடத்தை நாம் இயக்க முடியும் இவ்வாறாக இந்த 3ஜி மோடம் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆனால் பிரதான செயலி சாதாரண உலகத்தில் செயல்படுத்தப்படும் போதும் நம்மால் ஜி எஸ் எம் மோடத்தை செயல்படுத்த முடியாது அதுமட்டுமல்லாமல் அதை பார்க்க முடியாது எஸ் ஓ சியில் உள்ள ஜி எஸ் எம் மோடத்தை தொடர்பு கொள்ள முடியாது பிரதான செயலி பாதுகாப்பான உலகத்தில் செயல்படுகின்றது அல்லது பாதுகாப்பான உலகத்தில் செயல்படும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று கருதினால்நம்மால் ஜி எஸ் எம் மோடம் 3ஜி மோடம் மற்றும் மற்ற எல்லா சாதனங்களையும் அதாவது கருவிகளையும் நம்மால் பயன்படுத்த முடியும் இதனால் இந்த வகையான வழிமுறைகள் பயனுள்ளதாக கருதப்படுகிறது உதாரணத்திற்கு நம்மால் கீபேட் பாதுகாப்பான உலகத்தில் செயல்படும் வகையில் கட்டமைக்கப்பட்டால் இதன்மூலமாக உள்நுழைக்கப்படுகின்ற கடவுச்சொல்அல்லது பிரிண்ட் அல்லது மற்றும் பல இவ்வகையான செயல்பாடுகள் கீபேட் மூலமாக பெறப்படுகின்றது இந்த கீபேட் பாதுகாப்பான உலகத்தில் செயல்படும் வகையில் கட்டமைக்கப்பட்டால்இதன் மூலமாக எந்தவிதமான நழுவுதல் தாக்குதலையும் சமாளிக்க முடியும் நம்பகமான மண்டலத்தில் குறுக்கீடு என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு இதைப்பற்றி நாம் கண்காணிப்பு செயல் வகையில் பார்த்திருக்கின்றோம் ஆகவே கண்காணிப்பு என்பது பாதுகாப்பான உலகத்தின் ஒரு பகுதி இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் குறுக்கீடு ஏற்படுகின்றதோ அப்பொழுது அந்த குறுக்கீடு கண்காணிப்பு செயல் வகைக்கு அனுப்பப்படுகின்றது இந்த கண்காணிப்பு செயல்வகைதற்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கும் செயல்பாட்டு சூழலின் பண்புகளை சேமிக்கிறது அதன் பிறகு அந்த குறுக்கீடு சாதாரண உலக பயன்பாடுகளை பயன்படுத்த வேண்டுமா அல்லது பாதுகாப்பான உலக பயன்பாடுகளை பயன்படுத்த வேண்டும் என்பதனை இந்த கண்காணிப்பு செயல்வகை தீர்மானிக்கின்றது எவ்வாறு இந்த குறுக்கீடுகள் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பதனை பொருத்து இந்த குறுக்கீடு கோரிக்கைகள் சாதாரண உலக குறுக்கீடு வழிமுறையை பயன்படுத்த வேண்டுமா அல்லது பாதுகாப்பான உலக குறுக்கீடு வழிமுறையை பயன்படுத்த வேண்டுமா என்பதனை தீர்மானிக்கின்றது இந்த ஒவ்வொரு உலகங்களும் தனக்கென்று தனி இன்ரப்ட் வெக்டர் ரூடினைகொண்டுள்ளது குறுக்கீடு கோரிக்கைகளை கொண்டு இன்ரப்ட் வெக்டர் ரூடின் எங்கே உள்ளது என்பதனை தெரிந்துகொண்டு அந்த குறிப்பிட்ட இன்ரப்ட் வெக்டர் ரூடினைInterrupt vector routine செயல்பட வைக்க வேண்டும் இதுவரை பார்த்த உதாரணங்களில்ஆண்ட்ராய்ட் இயக்க முறைமை சலுகை அளிக்கப்பட்ட குறியீடுகளை பெற்றிருக்கின்றது உதாரணத்திற்கு ஒரு வலைப்பின்னல் குறுக்கீடு ஏற்படும்பொழுது அந்த வலைப்பின்னல் குறுக்கீடு சாதாரண உலகத்தால் செயல்படுத்தும் வகையில் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் கண்காணிப்புஇந்த வகையான வலைப்பின்னல் குறுக்கீட்டைதங்களுடைய அண்ட்ராய்டு இயக்க முறைமையில் உள்ள சலுகை அளிக்கப்பட்ட குறியீட்டுக்கு அனுப்புகின்றது அதன் பிறகு ஆண்ட்ராய்ட் ஓ எஸ் சாதாரண உலக இன்ரப்ட் வெக்டர் டேபிள் மூலமாக நெட்வொர்க் இன்ரப்ட் அதற்கு இணையான இன்ரப்ட் வெக்டர் ரூடின் இதை கண்டுபிடித்து அதற்கு சரியான அமைப்பு வழிமுறையை இயக்குகின்றது குறுக்கீடு என்பது பாதுகாப்பான உலக குறியீட்டில் செயல்படுவதாக வைத்துக்கொண்டால் அதில் உள்ள கண்காணிப்பு மையம் இந்த குறுக்கீட்டை பாதுகாப்பான உலக குறியீட்டுக்கு அனுப்புகின்றது அதன் பின்னர் அது பாதுகாப்பு உலக குறுக்கீடு வெக்டர்டேபிள் மூலமாக இன்ரப்ட் வெக்டர் சர்வீஸ் ரூடின் இருப்பிடத்தை அறிந்து கொள்கின்றது நாம் இப்பொழுது வழக்கமான பாதுகாக்கப்பட்ட உலக மென்பொருள் எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதை பார்க்கின்றோம் வழக்கமாக இந்த வகையான பாதுகாக்கப்பட்ட உலக மென்பொருள் செயல்பாடுகளை கொண்டுள்ளது இந்த செயல்பாடுகள் மிகவும் குறைவான ஒத்திசைவு குறியீடு நூலகத்தை கொண்டுள்ளது வழக்கமாக பாதுகாப்பான உலகத்தில் இடம் பெற்றிருக்கக் கூடிய இயக்க முறைமையை நாம் மிகச் சிறப்பான இயக்கம் முறைமையாக கருதுகின்றோம் இந்த வகையான இயக்க முறைமை மிகக்குறைந்த செயல்முறைகளை கொண்டுள்ளது குவால்காம் கியூஎஸ் இ இடிரஸ் டானிக் நீம்பி சாம்சங் நாக்ஸ் ஜி நோட் Qualcomm's QSEE Trustonics Kinibi Samsung Knox Genode மற்றும் பல இயக்க முறைமைகள் பாதுகாப்பு உலகத்தில் இயங்கும் இயக்க முறைமைகள் ஆகும் ஆகையால் இந்த வகையான இயக்க முறைமைகள்செழிப்பான இயக்க முறைமைகளுடன் வெகுவாக இணைக்கப்பட்டுள்ளது ஆகவே செழிப்பான இயக்க முறையில் உள்ள முன்னுரிமை அளிக்கப்பட்ட செயல்பாடுகள் பாதுகாப்பான இயக்க முறைமையில் உள்ள அதற்கு இணையான முன்னுரிமை அளிக்கப்பட்ட செயல்பாடுகளுடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளது நம்மிடையே முழுமையான ஓ எஸ்உள்ளது அது முற்றுப் பெற்றதாக கருதப்படுகின்றது நம்பகமான மண்டலத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த செக்யூர் பூட்டாக கருதப்படுகின்றது எதற்காக இது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது என்பதனைப் பற்றி நாம் தெரிந்துகொள்ள இருக்கின்றோம் இங்கே நாம் பாதுகாப்பான உலகத்தை பயன்படுத்துகின்ற பயன்பாட்டை பெற்றுள்ளோம் பயன்பாடானது ஃபிளாஷ்இல் சேமிக்கப்படுகின்றது என்பது அனைவரும் அறிந்ததே தாக்குபவர்களால் இந்த ஃபிளாஷ்இல் மாற்றம் செய்யப்பட்டால் என்ன நிகழும் அந்த பயன்பாட்டில் இருக்கும் பாதுகாப்பு கூறுகளும் மாற்றம் செய்யப்படுகின்றன அதனால் அந்த பயன்பாட்டில் உள்ள செயல்பாடுகளுக்குதீங்கு விளைவிக்கின்றது உதாரணத்திற்குதாக்குபவர்களால் பாதுகாப்பு கூறுகளுக்கு ட்ரோஜன் அல்லது எந்தவிதமான தீம்பொருள் செலுத்தப்படும் பொழுது ஃபிளாஸில் சேமிக்கப்பட்டு பாதுகாப்பான உலகத்திலுள்ள மென்பொருளும் தாக்குதலுக்கு உள்ளாகாவண்ணம் அந்த அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் இந்த மாதிரியான அமைப்பைஉருவாக்குவதற்கான முதலாவது வழிமுறைசெக்யூர் பூட் என்று அழைக்கப்படுகின்றது இந்த செக்யூர் பூட் செயின் ஆப் டிரஸ்ட் என்ற வழிமுறையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த வழிமுறை ரூட் சாதனத்திலிருந்து தொடங்குகின்றது இந்த குறிப்பிட்ட செயல் திட்டத்தால் இது இந்த அமைப்பிற்கு நம்பிக்கையை வழங்குகின்றது இதனால் இந்த அமைப்பை எளிதில் சேதப்படுத்த முடியாது அதாவது இந்த அமைப்பை சேதப்படுத்துவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக கருதப்படுகின்றது வழக்கமாக செயின் ஆப் டிரஸ்ட் இவ்வாறு தோற்றமளிக்கிறது இங்கே நாம் குறிப்பிட்ட கூறுகளை கொண்டு இதை தொடங்குகின்றோம் அந்தக் குறிப்பிட்ட கூறுகள் ரூட் ஆப் டிரஸ்ட் என்றழைக்கப்படுகின்றது இது ரோம் சிபில் உள்ள பிசிகல்லி அண்குலோனபல் ஃபங்ஷனாகPhysically Unclonable Function அறியப்படுகின்றது அல்லது டிரஸ்டட் பிளாட்பார்ம் மாட்யூலில் Trusted Platform Modul உள்ளது இதுவே ரூட் ஆப் டிரஸ்ட் இக்கு முதன்மையானதாக கருதப்படுகின்றது இதுவே தங்களது நம்பகமான தொகுப்பு இந்த நம்பகமான தொகுப்பு முதலில்பூட்லோடேரை கண்காணித்து அதன் மூலமாக பூட்லோடரில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றது இது எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுகிறது என்றால்பூட்லோடேரிலுள்ள இலக்கமுறை அல்லது டிஜிட்டல் சிக்னேச்சர்களை பயன்படுத்தி பூட்லோடேர் தாக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றது ரூட் ஆப் டிரஸ்ட் முதலில் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது பூட்லோடேர் தாக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக்கொண்டு அதன்பிறகு அது செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது பூட்லோடேரின் கையெழுத்து அதாவது சிக்னேச்சர் சரியானது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் உதாரணத்திற்கு எம்டி 5 அல்லது எஸ் ஹெச் ஏ அல்லது மிகவும் சிக்கலான டிஜிட்டல் சிக்னேச்சர் ஐ கொண்டு பூட்லோடேர் ஆனது எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை அல்லது தாக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் பூட்லோடேர் தாக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்த பிறகுசெயல்படுத்தப்படும் செயல்பாடுகள்பூட் லோடருக்கு அனுப்பப்படுகின்றது பின்னர்இந்த பூட்லோடேர் செயல்பாட்டை தொடங்குகின்றது அதன் பிறகு பூட்லோடேர்செயல்பாடுகள் முடிவடையும் கட்டத்தை நெருங்கும் பொழுதுஅது பாதுகாப்பான இயக்க முறையை தொடங்க நினைத்தால் முதலில் அது பாதுகாப்பான இயக்க முறையின் சிக்னேச்சர் சரியானதா என்பதை சரிபார்க்கும் அதாவது இது புட்பிரின்ட்களைசரிபார்க்கும் அல்லது ஃபிளாஸில் இருக்கும் பாதுகாப்பான இயக்க முறையின் கையெழுத்துக்களை சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் சிக்னேச்சர் உடன் அதாவது கையெழுத்துக்கள் உடன் ஒத்துப் போகின்றனவா என்பதனை சரிபார்க்கும் அதாவது பாதுகாப்பு இயக்கமுறைமையின் சிக்னேச்சர் சேமிக்கப்பட்ட சிக்னேச்சர் உடன் ஒத்துப் போகவில்லை என்றால் அதன் பிறகு பாதுகாப்பு இயக்க முறைமை தனது இயக்கத்தை ஆரம்பிக்க முடியாது அதாவது தனது இயக்கத்தை துவக்கி வைக்காது இந்த சிக்னேச்சர்கள் ஒத்துப்போகுமேயானால்பின்னர் பாதுகாப்பு ஓ எஸ்ல் தாக்கப்படவில்லை என்பதை பூட்லோடேர் உறுதி செய்தபிறகு இது பாதுகாப்பான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் துவங்க அனுமதி வழங்குகின்றது இப்பொழுது இந்த பாதுகாப்பான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பலதரப்பட்ட டாஸ்க் லெட்களை துவங்குகின்றது இந்த பனிமனைகளை துவக்குவதற்கு முன்புஒவ்வொரு டாஸ்க் லெட்களும் தாக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிக்னேச்சர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பிறகு இந்த முறையில் பலதரப்பட்ட டாஸ்க் லெட்களும் உருவாக்கப்படுகின்றன இதேபோன்றபாதுகாப்பான ஓ எஸ் செழிப்பான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை துவக்க அதாவது செயல்படுத்த துவங்கும் போது முதலில் அந்த செழிப்பான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் சிக்னேச்சர் சரியானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கின்றது இங்கு ரூட்ஆப் டிரஸ்ட் இதற்கு பதிலாக நாம் செயின் ஆப் டிரஸ்டை பயன்படுத்துகின்றோம் முதலில்பூட்லோடேரின் நம்பிக்கையை பெறுகின்றோம் அதன் பிறகு பாதுகாப்பான ஓ எஸ் பிறகு செழிப்பான ஓ எஸ் மற்றும் பல இப்பொழுது ஃபிளாஸில் இருக்கும் ஏதாவது ஒரு தொகுப்பு தாக்கப்படுமானால் இது பாதுகாப்பான செயின் ஆப் டிரஸ் மூலமாக கண்டறியப்படுகிறது ரூட் ஆப் டிரஸ்ட் எந்த வகையிலும் தாக்கப்பட முடியாது என்ற நம்பிக்கையின் நாம் மனதில் நினைத்து கொள்ளவேண்டும் மற்றொரு விஷயம் அதைப்பற்றி நாம் யோசிக்க வேண்டும் அதற்கு முந்தைய வரைபடத்தை மனதில் கொள்ள வேண்டும் கண்காணிப்பு என்பது பாதுகாப்பான ஒரு உலகத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டது இப்படிப்பட்ட கண்காணிப்பை இந்த பாதுகாப்பு உலகத்தின் ஒரு பகுதியாக கருதுவது அவசியம்தானா இதைப்பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நமது அடுத்த விரிவுரையில் இன்டல் எஸ் ஜி எக்ஸ் நம்பகமான செயல்பாடுகளை கொண்ட சூழல் என்பதைப்பற்றி பார்க்க இருக்கின்றோம் நன்றி வணக்கம்